டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் விரிவுரை 8 க்கு வருக நாங்கள் அடிப்படை SQL க்வரி களைப் பற்றி விவாதித்து வருகிறோம் இது 6 வது விரிவுரையில் நாங்கள் ஆரம்பித்த அறிமுக விவாதத்தின் மூன்றாவது மற்றும் இறுதி பகுதியாகும் எனவே விரைவாக மறுபரிசீலனை செய்ய இவைதான் கடைசி செயல்பாட்டில் பேசிக் ஆபரேஷன் களின் புரிதல் நல் வால்யூ மற்றும் அக்ரிகேஷன் செயல்பாடுகளை பார்த்தோம் தற்போதைய விரிவுரை யில் SQL க்வரி உருவாக்குவதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இது நெஸ்டட் க்வரி அல்லது முறையாக ஸ்ட்ரக்ச்சர் செய்யப்பட்ட நெஸ்டட் சப் க்வரி என்று அழைக்கப்படுகிறது SQL இல் மற்றும் டேட்டா மாற்றத்தின் செயல்முறையைப் புரிந்துகொள்ள விரும்புகிறோம் அந்த இரண்டு விஷயங்கள் இங்கே கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளன எனவே நெஸ்டட் சப் க்வரி களுடன் தொடங்குவோம் ஒரு சப் க்வரி என்பது SELECT FROM WHERE மற்றொரு க்வரி க்குள் நெஸ்டட் ஆக இருக்கும் எனவே இது ஒன்றும் புதிதல்ல நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது என்ன ஆனால் இது மற்றொரு க்வரி ன் ஒரு பகுதியாகும் இது மற்றொரு க்வரி க்குள் நெஸ்டட் ஆக இருக்கும் அதனால்தான் இது சப் க்வரி என்று அழைக்கப்படுகிறது எனவே அது தானே விளைவாக இல்லை இது பயன்படுத்தப்படும் இது SELECT FROM WHERE இது முடிவை உருவாக்க வேறு சில க்வரி களில் உள்ளமைக்கப்பட்ட வடிவத்தில் பயன்படுத்தப்படும் எனவே அது ஒரு நெஸ்டட் சப் க்வரி எனவே SQL க்வரி ல் இருந்து தேர்ந்தெடுக்கும் மூன்று உட்பிரிவுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றில் நெஸ்டட் ஆக கட்டலாம் ஒரு ரிலேஷன் மாற்றும் எந்தவொரு ஆட்ரிபூட்ஸ் ம் சப் க்வரி ஆக இருக்கலாம் இவை அனைத்தும் சாத்தியமான இடத்தில் ஒரு முன்னறிவிப்பின் பகுதியை உருவாக்கக்கூடும் எனவே அவற்றை ஒவ்வொன்றாக விவாதிப்போம் எனவே முதலில் சப் க்வரி எங்கு செயல்படுகின்றன என்பதைப் பற்றி விவாதிப்பதன் மூலம் தொடங்குவோம் வேர் கிளாஸ் ல் உள்ள சப் க்வரி மெம்பர்ஷிப் கம்பேரிசன் கார்டினலிட்டிக்கு பல்வேறு வகையான டெஸ்ட் செய்வதே பொதுவான பயன்பாடு எனவே இதைப் பார்ப்போம் 2009 ஆம் ஆண்டு ஆட்டம் காலத்திலும் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் வீழ்ச்சியிலும் வழங்கப்பட்ட கோர்ஸ் களைக் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இந்த க்வரி நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் முன்னதாக இதை கோட் செய்வதற்கான பல்வேறு வழிகளைக் காட்டியுள்ளோம் இப்போது இதை SQL இல் கோட் செய்வதற்கான மற்றொரு வழியைக் காட்டுகிறோம் எனவே முதலில் ஆரம்பத்தில் இருந்தே நிச்சயமாக நமக்கு கோர்ஸ் தேவை எனவே SELECT பிரிவு சிறியது இது தனித்துவமான கோர்ஸ் ஐடியாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்ததைப் போலவே கோர்ஸ் களை வழங்குவது பற்றிய தகவல்களைக் கொண்ட பிரிவில் இருந்து வரும் 2009 இலையுதிர்காலத்திலும் 2010 ஸ்ப்ரிங் காலத்திலும் வழங்கப்படும் கோர்ஸ் களை நான் எவ்வாறு கண்டுபிடிப்பேன் என்று இப்போது பார்ப்போம் எனவே மீண்டும் முதல் பகுதி 2009 ஆட்டம் காலத்தில்வழங்கப்படும் கோர்ஸ் கள் இந்த பகுதியில் குறியிடப்பட்டுள்ளன எனவே இந்த பகுதியும் செய்யப்படுகிறது இப்போது நான் என்ன சொன்னாலும் இந்த பகுதி இல்லை என்று நான் கருதினால் இது 2009 ஆட்டம் காலத்தில்வழங்கப்படும் கோர்ஸ் களை மட்டுமே தரும் ஆனால் 2009 இலையுதிர்காலத்திலும் 2010 ஸ்ப்ரிங் காலத்திலும் உள்ள கோர்ஸ் களை நாங்கள் விரும்புகிறோம் எனவே சுவாரஸ்யமான ஒன்றை நாங்கள் செய்கிறோம் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் வழங்கப்படும் கோர்ஸ் கள் என்று ஒரு தனி க்வரி இங்கு எழுதுகிறோம் course Id யைத் தேர்ந்தெடுங்கள் அதைப் போலவே SELECT course Id பிரிவு செமஸ்டர் ஆண்டு எனவே இந்த குறிப்பிட்ட க்வரி 2009 ஸ்ப்ரிங் காலத்தில் வழங்கப்படும் கோர்ஸ் களை எனக்குக் கொடுக்கும் எனவே ஒரு பகுதியில் நமக்கு என்ன இருக்கிறது இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் 2009 ஆட்டம் காலத்தில்நடந்த இந்த கோர்ஸ் கள் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் நடந்த இந்த பகுதி கோர்ஸ் களைப் பார்த்தால் நல்லது இப்போது எனக்கு என்ன வேண்டும் எனக்கு அது தேவை இரண்டிலும் நடந்த கோர்ஸ் களில் நான் ஆர்வமாக உள்ளேன் எனவே இங்கே இருக்கும் ஒரு கோர்ஸ் க்கு அந்த கோர்ஸ் ஐடி இங்கே இருக்க வேண்டும் என்பதைக் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே நான் எதைச் சரிபார்க்கிறேன் நான் ஒரு செட் மெம்பரை சரிபார்க்கிறேன் இது ஒரு செட் சரியானது எனவே முதல் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கோர்ஸ் ஐடி உள்ளதா என்பதை சரிபார்க்க முயற்சிக்கிறேன் இதில் மற்றொரு முக்கிய சொல் உள்ளது இந்த குறிப்பாக இந்த க்வரி ன் இரண்டாம் பகுதியால் குறிப்பிடப்பட்ட இந்த குறிப்பிட்ட ரிலேஷன் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் வழங்கப்படும் கோர்ஸ் கள் ஆகும் அது இருந்தால் நிச்சயமாக ஐடி இருந்தால் அந்த கோர்ஸ் இரு செமஸ்டர்களிலும் இல்லாதிருந்தால் வழங்கப்பட வேண்டும் அது 2009 ஆட்டம் காலத்தில் மட்டுமே வழங்கப்படுகிறது 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் அல்ல நிச்சயமாக வழங்கப்படாத கோர்ஸ் கள் ஆட்டம் 2009 இல் மற்றும் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் மட்டுமே இங்கு இடம்பெறும் ஆனால் அவை இங்கே இல்லை எனவே அவை ஒருபோதும் சோதனைகளுக்கு வராது ஆகையால் இறுதியாக நான் பெறுவது 2009 ஆட்டம் காலத்திலும் 2010 ஸ்ப்ரிங் காலத்திலும் வழங்கப்படும் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் களின் விளைவு ஆகும் இந்த க்வரி ன் ஒரு பகுதி எனது சப் க்வரி ன் ஒரு பகுதியாக நான் பயன்படுத்தினேன் இந்த விஷயத்தில் நாம் பார்த்தபடி இது செட் உறுப்பினர்க்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இது நெஸ்டட் சப் க்வரி களைப் பயன்படுத்துவதற்கான அடிப்படை யோசனை இது ஒரு நெஸ்டட் சப் க்வரி எப்போதும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்கும் எனவே அந்த ரிலேஷன் ஐ உட்பிரிவு அல்லது தேர்ந்தெடுக்கும் பிரிவின் சரியான சூழலில் வைக்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் உங்கள் லாஜிக்கல் உருவாக்குவதில் அதைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இது சில எடுத்துக்காட்டுகள் மூலம் இயங்குவோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் முந்தையது இங்கே இரண்டிலும் வழங்கப்பட்ட கோர்ஸ் கள் 2009 ஆட்டம் காலத்தில் வழங்கப்பட்ட கோர்ஸ் கள் என்று சொல்லும் வித்தியாசத்தை நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் நிச்சயமாக நாங்கள் முன்னதாக உறுப்பினர்களை நிராகரிப்பதை மாற்றுவதன் மூலம் அதை எளிதாகப் பெறுங்கள் இப்போது நீங்கள் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து இந்த வகையான நெஸ்டட் வேலை செய்யும் என்பதை நீங்களே நம்பிக் கொள்ளுங்கள் தனித்தனி மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையைக் கண்டுபிடிப்பதற்கான செட் நாங்கள் காண்கிறோம் இன்ஸ்டிரக்டர்ஐடி கற்பித்த பாடப்பிரிவை நாங்கள் எடுத்துள்ளோம் சில ஐடி வழங்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் இங்கே ஒரு நெஸ்டட் க்வரி உருவாக்குகிறோம் இது இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் 10101 கற்பித்த கோர்ஸ் களை என்னிடம் கூறுகிறது பின்னர் இந்த கோர்ஸ் ஐடி பிரிவு ஐடி ஆகியவற்றின் அடிப்படையில் செட் உறுப்பினர்களை சரிபார்க்கிறோம் குறிப்பிட்ட ஆசிரியரால் வழங்கப்படும் பாடத்திட்டத்தில் அந்த குறிப்பிட்ட டூப்பிள் இருக்க முடியுமா என்பதையும் அவ்வாறு செய்தால் மாணவர் ஐடியாக மாறும் இந்த விஷயத்தில் டெக்ஸ்ட் ரிலேஷன் மாணவர் id என்பதால் நான் id வெளியே எடுத்து அதை டிஸ்டின்க்ட ஆக எண்ணுகிறேன் எனவே இது இந்த சதுரத்திற்கு விடை தரும் வெளிப்படையாக இது ஒரு எளிய வடிவத்திலும் எழுதப்படலாம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் அம்சத்தை விளக்கும் பொருட்டு இதை இங்கே சேர்க்கிறோம் இன்ஸ்டிரக்டரின் இந்த நல்ல பெயர்களைப் பார்க்க சில கிளாஸ் என்று மற்றொரு விதி உள்ளது உயிரியல் டிபார்ட்மென்ட் யில் குறைந்தது ஒரு இன்ஸ்டிரக்டரைக் குறிக்கும் சிலரின் சம்பளத்தை விட சம்பளம் அதிகம் இந்த குறியீட்டை இதற்கு முன்பு பார்த்தோம் இப்போது இதைப் பயன்படுத்தி நெஸ்டட் க்வரி ன் அடிப்படையில் இதைச் செய்யலாம் மீண்டும் இது நிச்சயமாக உயிரியல் டிபார்ட்மென்ட் யில் இன்ஸ்டிரக்டர் களின் சம்பளமாகும் அதாவது இங்கே சரிபார்க்கப்படும் சம்பளம் இங்கு குறைந்தது ஒரு ரெக்கார்ட் யாவது கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் அது அந்த சம்பள மதிப்பை விட அதிகமாகும் எனவே நெஸ்டட் க்வரி பயன்படுத்தி ரெக்கார்ட் களைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும் சில கிளாஸ் களின் லாஜிக் நான் இங்கே விரிவாகக் கூறியுள்ளேன் எனவே இந்த விவாதத்தில் அவை ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க மாட்டோம் சில பொருளை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்று நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் எனவே இதேபோல் எங்களிடம் ஒரு கிளாஸ் உள்ளது இது நாங்கள் சொல்ல விரும்பினால் அவர்கள் அனைத்து இன்ஸ்டிரக்டர் பெயர்களையும் கண்டுபிடிப்பார்கள் நாம் எழுதக்கூடிய சாலரி அல்லது உயிரியல் டிபார்ட்மென்ட் யில் உள்ள அனைத்து இன்ஸ்டிரக்டர் சம்பளத்தை விட யாருடைய சம்பளம் அதிகமாக இருக்கும் அல்லது அனைத்தையும் எழுதுவோம் மேலும் ஒவ்வொரு சம்பளமும் இந்த நெஸ்டட் க்வரி ல் முழு சம்பளத்தையும் சரிபார்க்கும் அது குறிப்பிட்ட ரெக்கார்ட் விட அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பெயர் முடிவில் சேர்க்கப்படும் இல்லையெனில் அது முடிவிலிருந்து விலக்கப்படும் சிலவற்றைப் போலவே எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படை சொற்பொருள் உள்ளது இது இங்கேயும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதை நான் உங்கள் படிப்பிற்கு விட்டுவிடுகிறேன் இருக்கும் கட்டமைப்பைப் பயன்படுத்தி வெற்று ரிலேஷன்களுக்கு நீங்கள் சோதிக்கலாம் எனவே r இருப்பதாக நீங்கள் சொன்னால் அது r என்பது காலியாக இல்லை என்று அர்த்தம் r காலியாக இருந்தால் இருப்பு தவறானது மற்றும் இல்லை என்பது இருப்பதை மறுப்பது எனவே 2009 ஆட்டம் மற்றும் 2010 ஸ்ப்ரிங் காலத்தில் கற்பிக்கப்பட்ட அனைத்து கோர்ஸ் களையும் கண்டுபிடிப்பது போன்ற க்வரி குறிப்பிட இதைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் முன்பு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் உறுப்பினர்களை அமைப்பதன் மூலம் செய்தீர்கள் எனவே இப்போது நீங்கள் இதைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே இது மீண்டும் அதே க்வரி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இது 2010 ஸ்ப்ரிங் காலத்திலும் 2009 இலையுதிர்காலத்திலும் உள்ள கோர்ஸ் களை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் இந்த ரிலேஷன் இந்த குறிப்பிட்ட நெஸ்டட் க்வரி வெற்றா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் அது நல் ஆனதாக இருந்தால் இருப்பு நிரப்பப்படும் மேலும் வேர் கிளாஸ் தோல்வியடையும் அது காலியாக இல்லாவிட்டால் அது வழங்கப்பட்ட ஒரு என்ட்ரியை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் எனவே அது சேர்க்கப்படும் எனவே இவை ஒத்த விஷயங்களை வெளிப்படுத்தும் வெவ்வேறு வழிகள் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது நெஸ்டட் சப் க்வரி என்பது நீங்கள் செய்ய விரும்பும் பல வழிகளில் லாஜிக் வடிவமைக்க மிகவும் வசதியான வழியாகும் எனவே இவை தொடர்பு பெயரும் தொடர்புடைய சப் க்வரி ம் கொடுக்கப்பட்ட வெவ்வேறு பெயர்கள் தற்செயலாக நேஸ்டட் க்வரி பெரும்பாலும் சப் க்வரி என்றும் நெஸ்டட் க்வரி அவுட்டர் க்வரி என்றும் அழைக்கப்படுகிறது இல்லாததைப் பயன்படுத்துவதை விளக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கே எனவே நான் அதை உங்கள் சொந்த கோர்ஸ் க்காக விட்டு விடுகிறேன் அதாவது தனித்துவத்தை நாம் சரிபார்க்கலாம் தனித்துவமான முக்கிய சொல்லைப் பயன்படுத்தி டூப்ளிகேட் டுபில்கள் இல்லாததா என்று சோதிக்கவும் எனவே இங்கே ஒரு நெஸ்டட் க்வரி மற்றும் 2009 இல் ஒரே நேரத்தில் வழங்கப்பட்ட அனைத்து கோர்ஸ் களையும் கண்டுபிடிக்க தனித்துவத்தைப் பயன்படுத்துவதை நீங்கள் இங்கே காணலாம் எனவே இது ஒரு பாடத்திட்டத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வழங்கினால் இயற்கையாகவே பல ரெக்கார்ட் கள் இடம்பெறும் மற்றும் இதன் விளைவாக தனித்துவமானது தோல்வியடையும் தனித்துவமானது உண்மையாக இருந்தால் மட்டுமே ஒரே ஒரு நுழைவு மட்டுமே உள்ளது அது அந்த செமஸ்டரில் ஒரே நேரத்தில் வழங்கப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது இப்போது நான் முன்னேறுகிறேன் எனவே வேர் கிளாஸ் ல் நெஸ்டட் க்வரி களைப் பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் இப்போது நாம் பிரம் கிளாஸ் ல் இருந்து சப் க்வரி களுக்கு செல்கிறோம் எனவே நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஒரு நெஸ்டட் சப் க்வரி ஒரு ரிலேஷன் ஆகவே எந்தவொரு ரிலேஷன்ம் பதிலாக இயற்கையாகவே அதைப் பயன்படுத்தலாம் எனவே ஆவரேஜ் சாலரி 42000 ஐ விட அதிகமாக இருக்கும் அந்தத் டிபார்ட்மென்ட் களின் சராசரி இன்ஸ்டிரக்டரின் சம்பளத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே பாருங்கள் இது ஒரு நெஸ்டட் சப் க்வரி எனவே இங்கே காணப்படுவது இது ஆவரேஜ் சாலரி டிபார்ட்மென்ட் வாரியாக ஆவரேஜ் சாலரி கணக்கிடும் இது நாங்கள் ஏற்கனவே டிபார்ட்மென்ட் யின் பெயரால் குழுவைப் பார்த்தோம் பின்னர் நீங்கள் சம்பளத்தில் சராசரியைச் செய்கிறீர்கள் அதற்கு நீங்கள் அந்தத் டிபார்ட்மென்ட் க்கு ஒரு புதிய பெயரைக் கொடுக்கிறீர்கள் எனவே இதன் பொருள் இது டெப்த் நேம் மற்றும் avg salary ஆகிய இரண்டு ஆட்ரிபூட்ஸ் களைக் கொண்ட ஒரு ரிலேஷன் கொண்டிருப்பதற்கு சமம் எனவே அதிலிருந்து நீங்கள் இப்போது தேர்வை செய்ய முயற்சிக்கிறீர்கள் சராசரி சம்பளம் எழுதப்பட வேண்டிய கண்டிஷன் என்ன எனவே நீங்கள் ஏற்கனவே புலத்தின் ஒரு பகுதியாக ஆவரேஜ் சாலரி வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த இடத்தில் வைக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட ரிலேஷன்ல் இருந்து வெளியே வருபவர்களை மட்டுமே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அங்கு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட க்வரி ல் ஆவரேஜ் சாலரி 42000 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த அவுட்புட்டில் இவை இடம்பெறும் எனவே நீங்கள் ஒரு நெஸ்டட் சப் க்வரி ஐ மிக எளிதாகப் பயன்படுத்தலாம் பிரம் கிளாஸ் ல் இருந்து இதற்காக நாங்கள் முன்பு செய்தோம் ஹாவிங் கிளாஸ் பயன்படுத்தி இந்த சிக்கலை நாங்கள் தீர்க்கிறோம் ஆனால் இங்கே அவை நமக்குத் தேவையில்லை இதைச் செய்வதற்கான விதிமுறை தேவையில்லை இது மற்றொரு வழி எனவே இங்கே நாம் செய்ததும் ஒன்றே நாம் நெஸ்டட் சப் க்வரி பார்த்தால் இது உண்மையில் ஒன்றே நாங்கள் செய்த அனைத்துமே மறுபெயரிடும் அம்சத்தால் அதற்கு ஒரு புதிய பெயரைக் கொடுத்துள்ளோம் பின்னர் இது ஒரு ரிலேஷன் ஆக மாறியது போலவும் கணக்கீடு செய்யப்படுவது மீதமுள்ளதும் ஒத்ததாகும் ஒரு தற்காலிக ரிலேஷன் கணக்கிடுவதற்கான வழியை வழங்கும் ஒரு விதி உள்ளது பின்னர் அதைப் பயன்படுத்தலாம் எனவே உதாரணத்தைப் பார்ப்போம் அதிகபட்ச பட்ஜெட்டில் அனைத்து டிபார்ட்மென்ட் களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இது எனது அடிப்படை க்வரி நாங்கள் டிபார்ட்மென்ட் பெயர் டிபார்ட்மென்ட் புள்ளி பெயர் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் டிபார்ட்மென்ட் டேபிள் யில் இருந்து டிபார்ட்மென்ட் களின் பெயர் மற்றும் பட்ஜெட் அதிகபட்ச பட்ஜெட்டுக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அதற்காக நான் டிபார்ட்மென்ட் முழுவதும் இருக்கும் அதிகபட்ச பட்ஜெட்டை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதைப் பாருங்கள் இங்கே எங்களிடம் ஒரு நெஸ்டட் க்வரி உள்ளது இது டிபார்ட்மென்ட் களிலிருந்து அதிகபட்ச பட்ஜெட்டை ஒருங்கிணைக்கிறது எனவே இது அதிகபட்ச பட்ஜெட்டின் மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது ஆட்ரிபூட்ஸ் க்கூறு மதிப்புடன் தற்காலிக டேபிள் அதிகபட்ச பட்ஜெட்டாக அதை உருவாக்குகிறோம் எனவே இது மறுபெயரிடுகிறது எனவே மறுபெயரிடுதல் மிகவும் சுவாரஸ்யமான வழிகளில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியாது எனவே இது எனது நெஸ்டட் க்வரி இது எனக்கு ஒரு ரிலேஷன் தருகிறது இது எனது ரிலேஷன் ன் வரையறை எனவே இப்போது அதிகபட்ச பட்ஜெட் என்பது ஒரு தற்காலிக ரிலேஷன் பின்னர் நான் எனது விதிமுறையிலிருந்து பயன்படுத்தினேன் மேலும் இந்த ரிலேஷன் கிடைக்காது என்பதைச் செய்ய என்னை அனுமதிக்கிறது இல்லையெனில் இந்த க்வரி க்குப் பிறகு இந்த ரிலேஷன் இருக்காது இது இந்த க்வரி க்கான ஒரு தற்காலிக கணக்கீடு மட்டுமே எனவே இது எனக்கு பட்ஜெட் மதிப்பைத் தருகிறது இது எனக்கு டிபார்ட்மென்ட் மற்றும் டிபார்ட்மென்ட் சார்ந்த பட்ஜெட்டைத் தருகிறது மேலும் இந்த கண்டிஷன் என்னவென்றால் அதிகபட்ச பட்ஜெட்டைக் கொண்ட அனைத்து டிபார்ட்மென்ட் களையும் நான் தேர்வு செய்யலாம் எனவே உட்பிரிவை இன்னும் அதிக ஈடுபாட்டுடன் பயன்படுத்தலாம் இது மிகவும் சிக்கலான பயன்பாடாகும் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் படிப்பைப் புரிந்துகொள்வதற்கும் இதை உங்களிடம் விட்டு விடுகிறேன் இறுதியாக SELECT பிரிவில் துணை க்வரி களுக்கு செல்கிறோம் ஒரு ஸ்கெலார் சப் க்வரி ஒன்று ஒரு மதிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாம் அதை மிக எளிதாக SELECT இல் பயன்படுத்தலாம் எனவே சப் க்வரி ஆன இந்த பகுதியைப் பார்த்தால் என்ன செய்வது எனவே ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் யிலும் உள்ள பயிற்றுநர்களின் எண்ணிக்கையுடன் அனைத்து டிபார்ட்மென்ட் களையும் பட்டியலிடுங்கள் எனவே இந்த கண்டிஷன் பயிற்றுவிப்பாளரிடமிருந்து இன்ஸ்டிரக்டர்அவற்றை எண்ணுவதற்கு பணிபுரியும் டிபார்ட்மென்ட் யின் பெயரை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் ஒரு புதிய ஆட்ரிபூட்ஸ் க்கூறாக நாங்கள் இதை உருவாக்குகிறோம் நெஸ்டட் க்வரி ஒரு ரிலேஷன் கொடுக்கும் என்பதால் நாங்கள் அதை ஒரு ரிலேஷன் ஆக கருதிக் கொண்டிருந்தோம் ஆனால் இங்கே SELECT பிரிவில் உள்ள என்டிடிஸ் ஆட்ரிபூட்ஸ் களாகும் எனவே இது ஆட்ரிபூட்ஸ் க்கூறுக்கு மறுபெயரிடுவதைக் குறிக்கிறது ஆனால் இது ஒரு ரிலேஷன் அதனால்தான் அளவிடக்கூடிய நெஸ்டட் சப் க்வரி க்கு இந்த கருத்து தேவைப்படுகிறது அதாவது இது ஒரு ரிலேஷன் ஆக இருந்தாலும் அந்த ரிலேஷன் என்ன கணக்கிடுகிறது என்பது ஒரு மதிப்பைக் கணக்கிடுகிறது எனவே எங்களிடம் டிபார்ட்மென்ட் பெயர் மற்றும் இன்ஸ்டிரக்டரின் எண்ணிக்கை உள்ளது பின்னர் ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் க்கும் நாங்கள் உண்மையில் டிபார்ட்மென்ட் பட்டியலிலிருந்து வைத்திருக்கிறோம் எனவே இந்த நெஸ்டட் சப் க்வரி SELECT பிரிவின் அடிப்படையில் பயன்படுத்துவது மிகவும் சுவாரஸ்யமான வழியாகும் இயற்கையாகவே SELECT பிரிவில் என்னிடம் இருக்க முடியாது என்பதால் SELECT பிரிவில் உள்ள ஒவ்வொரு நுழைவும் தூய்மையான ரிலேஷன் சாத்தியமில்லை என்ற பண்பாக இருக்க வேண்டும் எனவே சப் க்வரி ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிள் யை அளித்தால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் களாக கருத முடியாது அது இயக்க நேர பிழையாக இருக்கும் அது அனுமதிக்கப்படாது ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சப் செட்ன் அடிப்படையில் பல டூப்பிள்களை எவ்வாறு கையாள்வது என்பது எங்களுக்குத் தெரியாது அடுத்து டேட்டாபேஸ்ல் மாற்றங்களைப் பற்றி விவாதிக்க செல்கிறோம் டேட்டாபேஸ் ஐ எவ்வாறு மாற்றுவது எனவே ரெக்கார்ட் களை மாற்றுவதற்கான சில வழிகளைப் பார்ப்போம் அல்லது முந்தைய ரெக்கார்ட் களை அகற்றுவோம் எல்லா ரெக்கார்ட் களையும் ஒரு ரிலேஷன் லிருந்து நீக்கிய பதிவின் நீக்குதலைக் கண்டோம் ஆனால் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நீக்குதல் செருகல் மற்றும் மதிப்புகளின் புதுப்பிப்பைக் காண்போம் இப்போது அனைத்து இன்ஸ்டிரக்டர்களையும் நீக்குவது எளிதானது இன்ஸ்டிரக்டரிடமிருந்து எல்லா ரெக்கார்ட் களையும் DELETE FROM டெலிட் பிரம் கொடுத்தால் இது ஒரு வெற்று டேபிள் யாக மாறும் ஆனால் பினான்ஸ் டிபார்ட்மென்ட் யிலிருந்து அனைத்து இன்ஸ்டிரக்டர்களையும்நீக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நாம் SELECT FROM WHEREசெலக்ட் பிரம் வேர் மீண்டும் பயன்படுத்துகிறோம் DELETE FROM டெலிட் பிரம் என்று ஒரு முன்கணிப்பு மற்றும் சொல்லுங்கள் ஆனால் இந்த கண்டிஷன் திருப்தி அளிக்கப்பட்டால் நீக்குவதை நீங்கள் செய்கிறீர்கள் டிபார்ட்மென்ட் பெயர் நிதி போன்றது எனவே இது SELECT FROM WHERE செலக்ட் பிரம் வேர் என்பதற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது ஆனால் இதன் விளைவு SELECT FROM WHERE என்பதைப் போலல்லாது இங்கு டேட்டாபேஸ் ல் எந்த டேபிள் யும் மாறாது டேபிள் உண்மையில் மாறுகிறது ஏனெனில் டிபார்ட்மென்ட் பெயர் பினான்சில் உள்ள இந்த இன்ஸ்டிரக்டரின் ரெக்கார்ட் கள் நீக்கப்பட்டன மூன்றாவது எடுத்துக்காட்டு வாட்சன் கட்டிடத்தில் அமைந்துள்ள டிபார்ட்மென்ட் யுடன் தொடர்புடைய அந்த பயிற்றுநர்களுக்கான இன்ஸ்டிரக்டர்ரிலேஷன்ல் உள்ள அனைத்து டூப்பிள்களையும் நீக்குவதைக் காட்டுகிறது எனவே வாட்சன் கட்டிடத்தில் பல டிபார்ட்மென்ட் கள் இருக்கலாம் எனவே வாட்சன் கட்டிடத்தில் அமைந்துள்ள அந்த டிபார்ட்மென்ட் களில் பணியாற்றிய அனைத்து பயிற்றுனர்களும் போகும் எனவே இது மீண்டும் நீங்கள் நெஸ்டட் க்வரி இப்போது நெஸ்டட் க்வரி எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் நெஸ்டட் க்வரி பயன்படுத்துகிறீர்கள் இது உங்களுக்கு டிபார்ட்மென்ட் களின் பெயர்களைக் கொடுக்கும் இது வாட்சன் கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ள டிபார்ட்மென்ட் களின் பெயர்களுடன் ஒற்றை ஆட்ரிபூட்ஸ் டன் ஒரு ரிலேஷன் தருகிறது பின்னர் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மென்ட் அந்தத் தொகுப்பைச் சேர்ந்ததா என்பதைச் சரிபார்க்க நீங்கள் தொகுப்பு உறுப்பினரைப் பயன்படுத்துகிறீர்கள் அவ்வாறு செய்தால் அது வாட்சன் கட்டிடத்தில் உள்ளது இல்லையெனில் அது வாட்சன் கட்டிடத்திற்கு சொந்தமானதாக இருந்தால் அது வாட்சன் கட்டிடத்தில் இல்லை பின்னர் இந்த விதி உண்மையாகி அதனுடன் தொடர்புடைய இன்ஸ்டிரக்டரின் ரெக்கார்ட் நீக்கப்படும் மேலும் இது முழுக்க முழுக்க செலெக்ட்டிவ் டெளிஷன் நிகழலாம் இன்ஸ்டிரக்டரின் சராசரி சம்பளத்தை விடக் குறைவான அனைத்து இன்ஸ்டிரக்டர்களையும்நீக்கு மீண்டும் இது எனவே ஆவரேஜ் சாலரி கணக்கிடும் தேர்வு சப் க்வரி நீங்கள் கணக்கிட்டு சம்பளம் ஆவரேஜ் சாலரி விட குறைவாக இருக்கிறதா என்று சரிபார்த்து அதை நீக்குங்கள் நேரடியானதாகத் தெரிகிறது ஆனால் காத்திருங்கள் அதாவது ஒரு சரியான காரியத்தைச் செய்தோம் என்பது ஆவரேஜ் சாலரி ரிலேஷன்ன் அனைத்து சம்பளங்களின் தொகையை எடுத்துக்கொள்வதன் மூலம் கணக்கிடப்படுகிறது பின்னர் ரிலேஷன்களின் எண்ணிக்கையால் அதைப் பிரிப்பது இது சராசரி சம்பளமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நான் ஒரு பதிவை அகற்றினால் சராசரி தானே மாறும் எனவே நான் இந்த முறையில் க்வரி எழுதினால் நான் சொல்வது சரியாகத் தெரிகிறது ஆனால் உண்மையில் அது சரியாக இருக்க முடியும் ஏனெனில் ஒரு கண்டிஷன் திருப்தி அடைந்து அந்த ரெக்கார்ட் நீக்கப்பட்ட தருணம் இந்த சராசரி மதிப்பே மாறிவிட்டது எனவே அது இல்லை அது நீக்குவது நடக்கும் ரோயைப் பொறுத்தது ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் தற்போதைய அனைத்து ரெக்கார்ட் களையும் எடுத்துக்கொள்வது என்பது சராசரியாக ஒரு சம்பளத்தைக் கொண்ட அனைத்து ரெக்கார்ட் களையும் கண்டுபிடித்து அந்த சராசரியை விட குறைவானவற்றை அகற்றவும் எனவே ஆரம்பத்தில் உங்களுக்குத் தெரிந்த எளிதான சிறிய தீர்வு உண்மையில் சரியானதல்ல எனவே நீங்கள் இரண்டு நிலைகளில் தீர்வைச் செய்ய வேண்டியிருக்கும் முதலில் ஆவரேஜ் சாலரி கணக்கிடுங்கள் நீக்க அனைத்து டூப்பிள்களையும் கண்டுபிடிக்கவா அடுத்து கம்ப்யூட்டிங் இல்லாமல் மேலே காணப்படும் அனைத்து டூப்பிள்களையும் நீக்கு தற்போதைய தீர்வில் சராசரி மீண்டும் கணக்கிடப்படுகிறது இது தவறான விஷயம் எனவே நீங்கள் அதை தீர்க்க மீண்டும் விட்டு விடுகிறேன் இன்செர்ஷன் அடிப்படையில் மாற்றங்களைப் பார்ப்போம் எனவே இதை நாங்கள் முன்பே பார்த்தோம் பின்னர் ரிலேஷன் பெயர்களைச் செருகுவதன் மூலம் ஒரு புதிய டூப்பிள் சேர்க்கலாம் பின்னர் நீங்கள் மதிப்புகளையும் மதிப்புகளின் மதிப்பையும் சேமிக்கிறீர்கள் நாம் குறிப்பிடலாம் ரிலேஷன் ல் உள்ள ஆட்ரிபூட்ஸ் களின் ரோயை நாம் நினைவில் கொள்ளாவிட்டால் உண்மையில் தகவலைக் கொடுக்கும் இடைவெளியில் நாம் குறிப்பிடலாம் எனவே நீங்கள் நிச்சயமாக INSERT INTO கோர்ஸ் சொல்கிறீர்கள் நாங்கள் இங்கு என்ன செய்தோம் என்பது அந்த ட்ரிபூட் நிகழ்ந்த ரோயை நாங்கள் உண்மையில் குறிப்பிட்டுள்ளோம் அந்த ரோயும் மதிப்புகளின் ரோயும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் முதல் வழக்கில் மதிப்புகளின் இந்த ரோ உருவாக்க டேபிள் யின் அடிப்படையில் இருக்கும் ஆட்ரிபூட்ஸ் களின் ரோயால் தீர்மானிக்கப்படுகிறது மொத்த கிரெடிட் மாணவருக்கு நல் ஆக ஒரு புதிய டூப்பிள் சேர்க்கவும் நாங்கள் ஒரு மாணவரைச் சேர்த்தால் ஆரம்பத்தில் கிரெடிட் இல்லை கிரெடிட் என்பது ஒரு நல்லபில் டிபார்ட்மென்ட் யாகும் மாணவர் கோர்ஸ் கள் மற்றும் அதையெல்லாம் கடந்து சென்ற பிறகு கிரெடிட் பெறப்படும் எனவே ஒரு புலத்தின் மதிப்பு எனக்குத் தெரியாவிட்டால் நான் பூஜ்யமாக எழுத முடியும் இது இன்செர்ஷன் நேரத்தில் அறியப்படாத ஒரு சிறப்பு மதிப்பு மொத்த கிரெடிட் 0 உடன் மாணவர் ரிலேஷன் க்கான அனைத்து இன்ஸ்டிரக்டர் களும் எனவே இந்த பகுதியை நாங்கள் முதல் பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம் இது ஐடி பெயர் டிபார்ட்மென்ட் பெயர் மற்றும் மொத்த கிரெடிட் 0 என அமைக்கப்பட்ட ஏராளமான ரெக்கார்ட் களை உருவாக்குகிறது இன்ஸ்டிரக்டரிடமிருந்து அவற்றை மாணவர்களுக்கு இன்சர்ட் செய்யவும் எனவே இவை மாணவர்களுக்குள் இன்சர்ட் செய்யப்படும் SELECT FROM WHEREசெலக்ட் பிரம் வேர் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே இந்த முதல் செலெக்சன் அதன் முடிவுகள் எதுவும் ரிலேஷன் ல் செருகப்படுவதற்கு முன்பு செய்யப்படும் எனவே இது SQL உத்தரவாதம் அளிக்கும் அடிப்படை கண்டிஷன் ஏனெனில் அவ்வாறு இல்லையென்றால் அத்தகைய சூழ்நிலைகள் சர்குலர் ஆகி சிக்கலை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட மதிப்புகளின் அடிப்படையில் அப்டேஷன் செய்யலாம் எனவே நீங்கள் ஒரு டேபிள் யை அப்டேஷன் செய்ய முடியும் அதன் அர்த்தம் என்ன இது குறிப்பிட்ட ஃபீல்ட் மதிப்புகளை நீங்கள் அப்டேஷன் செய்ய முடியும் எனவே இங்கே முதல் கேசில் 100000 க்கும் அதிகமான சம்பளங்களுக்கு 3 சதவிகித சம்பள உயர்வு மற்றும் 100000 க்கு குறைவான சம்பளங்களுக்கு 5 சதவிகித உயர்வு ஆகியவற்றை வழங்க முயற்சிக்கிறோம் மேலும் இந்த அப்டேஷனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் பின்னர் அப்டேஷன் செய்தால் முதலில் தகுதிவாய்ந்த ஒருவர் 100000 க்கும் குறைவாக இருந்தால் அதிகரிப்பு 100000 க்கும் அதிகமாக மாறும் மேலும் இரண்டாவது பகுதிக்கு தகுதி பெறுவார் எனவே அது தவறாகிவிடும் எனவே அப்டேஷன் பெரும்பாலும் ரோயைப் பொறுத்தது ஆகையால் நீங்கள் கவனித்துக்கொள்வதற்கு இன்னொரு அம்சம் உள்ளது எனவே சாலரி கேஸ் ஒரு புதிய முக்கிய சொல்லாக இருக்கும்போது சாலரி 100000 க்கு குறைவாக இருக்கும்போது வென் ஒரு முக்கிய சொல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் பிறகு நீங்கள் இப்படித்தான் உயர்த்துகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் உயர்த்துவது இதுதான் அதனால் இது இன்னும் அதிகமாக இருக்கும் சி சி இன் ஸ்டேட்மென்ட் என்றால் நீங்கள் அளவிடக்கூடிய சப் க்வரி களுடன் புதுப்பிப்புகளைச் செய்யலாம் ஸ்கெலர் சப் க்வரி களை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எனவே நீங்கள் ஒரு ஸ்கெலர் சப் க்வரி பயன்படுத்தலாம் மீண்டும் நான் அந்த விவரங்களைச் சொல்ல மாட்டேன் தயவுசெய்து படிக்கவும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இவை வெவ்வேறு எடுத்துக்காட்டுகள் எனவே சுருக்கமாக நெஸ்டட் சப் க்வரி எனப்படும் SQL க்வரி ல் மிகவும் சக்திவாய்ந்த அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் SELECT FROM WHEREசெலக்ட் பிரம் வேர் லிருந்து ஒரு செலக்டை எழுதலாம் அங்கு முன்னறிவிக்கும் ஒரு பகுதியாக அல்லது உட்பிரிவில் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவில் உள்ள ஆட்ரிபூட்ஸ் மற்றும் இது வேறு பல இடங்களிலும் பயன்படுத்தப்படலாம் ரெக்கார்ட் களைச் செருகுவது மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் டேட்டா மாற்றங்களைச் செய்வதற்கான வழிகளைக் கண்டோம் நெஸ்டட் சப் க்வரி ஒரு க்வரி செய்வதில் மட்டுமல்லாமல் சில டேட்டா மாற்றங்களைச் செய்வதிலும் பெரும்பாலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கண்டோம்